இந்த விரிவுரைக்கு வருக software மேம்பாட்டின் போது தேவை விவரக்குறிப்பு மிக முக்கியமான பணி என்பதை கடந்த சில பாடங்களில் கண்டோம் Requirements gathering analysis மற்றும் விவரக்குறிப்பை எவ்வாறு செய்ய முடியும் என்பதை பார்த்தோம் IEEE 830 என்ற நிலையான விவரக்குறிப்பையும் பார்த்தோம் இந்த தலைப்பை முடிப்பதற்கு முன் இந்த பாடத்தில் தேவை விவரக்குறிப்பின் சில அம்சங்களைப் பார்ப்போம் தேவை விவரக்குறிப்பு ஆவணத்தின் விரும்பத்தக்க சில பண்புகள் பற்றி விவாதிப்போம் என்ன இருக்க வேண்டும் அல்லது இருக்கக்கூடாது எப்படி எழுதுவது அல்லது எப்படி எழுதக்கூடாது என்று பார்ப்போம் அந்த நோக்கத்துடன் தொடரலாம் மோசமான SRS ஆவணத்தின் சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் கட்டுரை ஆனது ஆவணத்தின் மோசமான வடிவம் ஒரு கட்டுரை கட்டமைக்கப்படாத விவரக்குறிப்பு இது என்ன தேவை என்பதற்கான விளக்கம் மட்டுமே இது மிக மோசமான விவரக்குறிப்பு வகைகளில் ஒன்றாகும் ஏனெனில் இது நிறைய சிக்கல்களைக் கொண்டுள்ளது பொதுவாக வாடிக்கையாளர் அவர்களின் தேவைகளைப் பற்றி எழுத விரும்பினால் அவர்கள் ஒரு கதை கட்டுரை வடிவில் எழுதுவார்கள் இங்கே பல்வேறு வகையான functional requirement non functional requirements கட்டுப்பாடுகள் அனைத்தும் கலந்து இருக்கும் என்ன பிரச்சினைகள் இருக்கும் என்று பார்ப்போம் யாரோ ஒருவர் இந்த வகையான ஆவணம் மற்றும் விவரிப்புக் கட்டுரையை ஒரு விவரக்குறிப்பு ஆவணமாகப் பயன்படுத்தினால் அவர் எதிர்கொள்ள வேண்டிய மிகக் கடினமான சிக்கல்களில் ஒன்று தேவைகளை மாற்றுவது ஏனென்றால் functional requirement non functional requirements கட்டுப்பாடுகளில் பல்வேறு சிக்கல்கள் உள்ளன வளர்ச்சியின் போது அல்லது வளர்ச்சிக்கு பின்னர் செயல்பாட்டை மாற்ற விரும்புகிறோம் இது மிகவும் கடினம் ஏனென்றால் இந்த function ஒரே இடத்தில் விவரிக்கப்படாது இது பல்வேறு கட்டங்களில் கலக்கப்பட்டு எங்கு மாற்ற வேண்டும் என்பதைக் கண்டுபிடிப்பது கடினமாக இருக்கும் ஒருவேளை நாம் சிலவற்றை மாற்றலாம் ஆனால் அவற்றில் பெரும்பாலானவற்றை நாம் விட்டுவிடலாம் எனவே மாற்றுவது மிகவும் கடினமான பணியாகும் நீங்கள் கவனமாக இல்லாவிட்டால் மாற்றங்கள் சரியானதாக இருக்காது துல்லியமாக இருப்பது கடினம் ஏனென்றால் இவை அனைத்தும் ஒரு விவரிப்புக் கட்டுரையாக மட்டுமே உள்ளன மேலும் மனதில் தோன்றும் விஷயங்களை எழுதுகிறோம் எனவே சிக்கல்களை விளக்கமாக கண்டுபிடிக்க பல்வேறு இடங்களைப் பார்க்க வேண்டும் எனவே இது அனைத்தும் ஒன்றிணைக்கப்பட்டு விளக்கமாக மாறும் ஒரு பெரிய வாக்கியங்கள் அனைத்தும் கலந்திருக்கும்போது சில செயல்பாடுகளுக்காக சில வாக்கியங்களைப் தனியாக படித்தால் அது ஒரு தெளிவற்ற பொருளைக் கொடுக்கக்கூடும் எனவே தெளிவற்றதாக மாறுவது கடினம் முரண்பாட்டிற்கான வாய்ப்பும் உள்ளது ஏனென்றால் நாம் ஒரு பெரிய ஆவணத்தை எழுதும்போது முன்பு எழுதப்பட்டதை மறந்துவிடுகிறோம் மேலும் முரண்படுவது எளிது இதுபோன்ற சிக்கல்கள் ஒரு ஆவணத்தில் இருந்தால் டெவலப்பர்களுக்கும் சோதனையாளர்களுக்கும் தங்கள் பணியைச் செய்வது மிகவும் கடினம் வளர்ச்சியின் போதும் வளர்ச்சிக்கு பின்னரும் தேவைகள் பெரிதும் மாறுகின்றன என்பதை நாம் அறிவோம் வளர்ச்சியின்போது சராசரியாக 40 சதவீத தேவைகள் மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே ஒரு ஆவணத்தில் அனைத்தும் கலந்து இருந்தால் மாற்றங்களைச் செய்வது மிகவும் சிரமமாகிவிடும் வளர்ச்சிக்குப் பிறகும் தேவைகள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்றன இது ஒரு கட்டமைக்கப்படாத விவரக்குறிப்பாக இருந்தால் அது மிகவும் சிக்கலானதாக மாறும் ஆவணத்தை மாற்ற இது பெரிய செலவை உண்டாக்குகிறது இன்னும் பல தவறுகளும் சிக்கல்களும் இருக்கும் மேலும் எந்தவொரு வணிக அமைப்பும் அவர்கள் தேவை விவரக்குறிப்பை ஒரு விவரிப்புக் கட்டுரையாக எழுதுவார்கள் மோசமான SRS ஆவணத்தின் மற்றொரு மிகவும் விரும்பத்தகாத அம்சம் noise Noise என்பது பிரச்சினையுடன் தொடர்பில்லாத ஒன்று அடிப்படையில் ஆவணம் மிகவும் வாய்மொழி பாணியில் எழுதப்படும்போது தீர்க்கப்படும் பிரச்சினையின் ஒரு பகுதியாக இல்லாத தகவல்களை சேர்க்கும் போக்கு உள்ளது இது டெவலப்பர்கள் மற்றும் சோதனையாளர்கள் எந்த வாக்கியங்களை புறக்கணிக்க வேண்டும் எந்த வாக்கியங்களை எடுக்க வேண்டும் என்பதைக் கண்டுபிடிப்பதை கடினமாக்குகிறது தேவை ஆவணத்தின் மற்றொரு மிகவும் விரும்பத்தகாத அம்சம் Silence Silence அடிப்படையில் சில முக்கியமான சிக்கல்களைத் தவிர்த்து இருக்கலாம் ஒருவேளை functional requirement non functional requirements நிலையான interfaces மற்றும் பல மிகைப்படுத்தல் மற்றொரு மிகவும் விரும்பத்தகாத பண்பு மிகைப்படுத்தப்பட்ட விவரக்குறிப்பின் மூலம் நாம் முக்கியமாக அம்சங்களைப் "எப்படி" கையாளுவது என்பது பற்றி பார்ப்போம் எடுத்துக்காட்டாக நூலக உறுப்பினரின் பெயர்களை ஒரு கோப்பில் இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்தி சேமிப்பது என்பதை குறிப்பிட்டுள்ளோம் இவ்வாறு SRS ஆவணத்தில் எழுதும்போது அது binding ஆகிறது மற்றும் வடிவமைப்பாளர்கள் மிகக் குறைந்த flexibility கொண்டுள்ளனர் 'எப்படி செய்வது' என்று நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தால் வடிவமைப்பாளர்கள் குறிப்பிட்ட வழியைக் கடைப்பிடிக்க வேண்டும் எனவே இது ஒரு கோப்பில் வரிசைப்படுத்தப்பட்ட இறங்கு வரிசையில் சேமிக்கப்படுகிறது பின்னர் அவர்கள் தரவுத்தள மேலாண்மை அமைப்பைப் பயன்படுத்த முடியாது மேலும் அவர்கள் ஏறுவரிசையில் வேறு ஏதேனும் பணிக்கு தேவைப்பட்டாலும் அதை இறங்கு வரிசையில் வைத்திருக்க வேண்டும் எனவே SRS ஆவணத்தை எழுதும் போது "எப்படி" அம்சத்தை கவனமாக தவிர்க்க வேண்டும் தவறான SRS ஆவணத்தின் மற்றொரு பிரச்சினை முரண்பாடுகள் ஒரே விஷயம் பல இடங்களில் விவரிக்கப்படும்போது முரண்பாடுகள் எழக்கூடும் குறிப்பாக விவரிப்பு கட்டுரை வகை விவரக்குறிப்பில் இந்த வகையான பிரச்சினை ஏற்படுகிறது அங்கு ஆவணத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு இடையில் முரண்பாடுகள் உள்ளன இது கவனமாக தவிர்க்கப்பட வேண்டும் மோசமான SRS ஆவணத்தின் மற்றொரு விரும்பத்தகாத பண்பு தெளிவின்மை ஆவணத்தில் குறிப்பிடப்படாத எதையும் குறிப்பிடும்போது தெளிவின்மை ஏற்படுகிறது இதை சோதிக்க மிகவும் கடினமாகிறது எடுத்துக்காட்டாக ஆவணத்தில் ஒரு நல்ல user interface இருக்க வேண்டும் என்று எழுதினால் சோதனையாளர் மற்றும் டெவலப்பர்கள் அனைவரையும் குழப்பத்தில் ஆழ்த்தும் நல்ல user interface என்றால் என்ன இது ஒரு நல்ல user interface என்று சோதித்து சொல்வது எப்படி SRS ஆவணத்தின் மற்றொரு பிரச்சினை முன்னோக்கிய குறிப்பு ஆவணத்தைப் படிக்கும்போது ஏற்கனவே எழுதப்பட்டவை மட்டுமே தெரியும் மேலும் பிந்தைய பகுதியைக் குறிக்கும்படி ஆவணத்தில் நாம் எழுதினால் யாராவது அதைப் படித்து பக்கங்களைத் திருப்பி மீண்டும் திரும்பி வர வேண்டும் அது பல முறை நடந்தால் அதைப் படிப்பது மிகவும் கடினம் இன்னும் ஒரு பிரச்சினை wishful thinking விவரக்குறிப்பு ஆவணத்தை எழுதும் நபர் கவனமாக இல்லாவிட்டால் அவர் சில functional requirementsக்கு ஒப்புக் கொள்ளலாம் அவை செயல்படுத்தப்படாது இவற்றிற்கான யதார்த்தமான தீர்வுகளைப் பெற முடியாது எனவே ஆவணத்தை எழுதும் நபரான ஆய்வாளருக்கு functional requirements or non functional requirements எவ்வாறு தீர்ப்பது என்று ஒரு யோசனை இருக்க வேண்டும் செய்ய முடியாத தேவைகளை ஒத்துக்கொண்டால் அது மிகவும் கடினமாகி பின்னர் டெவலப்பர்கள் அவற்றை செயல்படுத்த முயற்சித்த பின்னர் மீண்டும் தேவையை மாற்ற வேண்டியிருக்கும் நல்ல தரமான தேவை ஆவணத்தை எவ்வாறு எழுதுவது என்பது குறித்த சில பரிந்துரைகளைப் பற்றி விவாதிக்கலாமா தேவை ஆவணத்தைப் பற்றிய ஒரு விஷயம் என்னவென்றால் பல்வேறு நோக்கங்களுக்காக ஆவணத்தைப் படிக்க விரும்பும் பல பங்குதாரர்கள் உள்ளனர் எனவே ஆவணத்தின் வாசிப்பு ஒரு முக்கியமான விஷயமாகும் Sentences குறுகியதாக இருக்க வேண்டும் Sentences குறுகியதாக இருக்க வேண்டும் 20 வரிகள் நீளம் கொண்ட வாக்கியங்களைப் படிக்க மிகவும் கடினமாகிவிடும் எனவே இது எளிமையாகவும் பொதுவாக ஒரு வரியாகவும் இருக்க வேண்டும் இதேபோல் paragraph சிறிய paragraphகளாக இருக்க வேண்டும் Active voice பயன்படுத்தப்பட வேண்டும் சரியான இலக்கணத்தைப் பயன்படுத்துதல் எழுத்துப்பிழை மற்றும் நிறுத்தற்குறி தேவை சொற்கள் தொடர்ந்து பயன்படுத்தப்பட வேண்டும் மற்றும் ஒரு சொற்களஞ்சியத்தில் வரையறுக்கப்பட வேண்டும் எனவே ஆவணத்தின் மூலம் ஒரு சொல்லைப் புரிந்து கொள்ளாத ஒருவர் சொற்களஞ்சியத்தைக் பயன்படுத்தலாம் மேலும் ஆவணத்தை எழுதுவதற்கு முன்பே மதிப்பாய்வாளர் ஆவணத்தின் டெவலப்பர் ஆய்வாளர் மற்றும் திறனாய்வாளர்கள் அதை பயனரின் மற்றும் டெவலப்பரின் கண்ணோட்டத்தில் படிக்கிறார்கள் பயனர் புரிந்துகொள்ளும் கண்ணோட்டத்தில் வாசிப்புத்திறன் மிகவும் முக்கியமானது மற்றும் டெவலப்பரின் பார்வையில் போதுமான விவரங்கள் இருக்க வேண்டும் மற்றும் சோதனையாளரின் பார்வையில் தேவையை சோதிக்க சோதனை வழக்குகளை எழுத போதுமான விவரங்கள் இருக்க வேண்டும் சில நேரங்களில் தேவைகள் சிக்கலானவை ஆனால் அந்த சந்தர்ப்பங்களில் தேவையை துணைத் தேவைகளாகப் பிரிப்பது முக்கியம் அதைச் செய்வதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று அந்த traceability இது ஒரு சிக்கலான பெரிய தேவை என்பதால் அதை செயல்படுத்த பல வடிவமைப்பு கூறுகள் பல மாடுல்ஸ் அல்லது codingல் செயல்பாடுகள் தேவைப்படும் ஆனால் நாம் அதை துணை தேவைகளாக பிரித்திருந்தால் பின்னர் ஒவ்வொரு துணைத் தேவையும் கண்டறிய வடிவமைப்பு கூறுகள் codingல் ஒரு சில செயல்பாட்டு தொகுதிகள் ஆகியவற்றைக் கொண்டு அறியலாம் மேலும் சோதனையாளருக்கு சோதனை வழக்குகளை எழுதுவது எளிதாகிறது ஏனென்றால் ஒவ்வொரு துணைத் தேவைக்கும் சோதனையாளர் சோதனை வழக்குகளை எழுத முடியும் இல்லையெனில் இது ஒரு பெரிய சிக்கலான தேவை என்றால் சோதனையாளர் சோதிக்க சில அம்சங்கள் தேவைப்படும் தேவை விவரக்குறிப்பு செயல்பாட்டில் முதல் விஷயம் தேவை சேகரிப்பு மற்றும் பின்னர் தேவைகளை மறுபரிசீலனை செய்யும் முறை என்று கூறினோம் பின்னர் இறுதியாக ஒரு நிலையான template பயன்படுத்தி விவரக்குறிப்பு ஆவணத்தை எழுத முயற்சிக்கிறோம் அதற்காக மீண்டும் சில சேகரிப்பு மற்றும் பகுப்பாய்வு செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் தேவை ஆவணம் முழுமையாக எழுதப்பட்ட பின்னர் அது மதிப்பாய்வுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது மறுஆய்வுக் குழு பொதுவாக வாடிக்கையாளர் டெவலப்பர் சோதனையாளர் என அடிப்படையில் அனைத்து பங்குதாரர்களையும் கொண்டுள்ளது தேவைகள் அவற்றின் உண்மையான தேவைகளுக்கு சேகரிக்கபடுகிறதா என்பதை வாடிக்கையாளர்கள் சரிபார்க்கிறார்கள் டெவலப்பர்கள் ஏதேனும் விவரங்கள் இல்லையா என்று பார்க்கிறார்கள் ஒவ்வொரு தேவையும் அர்த்தமுள்ளதாக சோதிக்க முடியுமா மற்றும் மதிப்பாய்வாளர்களால் கண்டறியப்பட்ட குறைபாடுகளை சரிசெய்ய முடியுமா என்பதை சோதனையாளர் பார்க்கிறார் பொதுவாக சரிபார்ப்பு பட்டியலை உருவாக்குவதன் மூலம் மதிப்பாய்வு செய்யப்படுகிறது மேலும் சரிபார்ப்பு பட்டியலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் SRS ஆவணத்தால் திருப்தி அடைகிறதா இல்லையா என்பது சரிபார்க்கப்படுகிறது இப்போது processing logicஐ பார்ப்போம் Processing logic சிக்கலானதாக இருந்தால் அதை எவ்வாறு அர்த்தமுள்ளதாக செய்வது Processing logic என்னவென்றால் சில நிபந்தனைகள் திருப்தி அடைந்தால் ஏதாவது செய்து மேலும் நிபந்தனைகளை சரிபார்க்கவும் இந்த processing logic மிகவும் சிக்கலானது என்றால் text descriptionஐ புரிந்து கொள்வது மிகவும் கடினம் மேலும் டெவலப்பர்களுக்கு தீர்வுகளை முழுமையாக டெவெலப் செய்வதற்கும் சோதனையாளர்கள் சோதனை நிகழ்வுகளை எழுதுவதற்கும் இது மிகவும் கடினமாகிறது மேலும் ஒரு text descriptionல் மிகவும் சிக்கலான processing logic எழுதினால் சில நிபந்தனைகளை கவனிக்க முடியாது எனவேதான் சிக்கலான processing logicஐ குறிக்க சில semiformal நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகிறது இரண்டு நுட்பங்கள் மிகவும் பிரபலமானவை decision trees மற்றும் decision tables இந்த இரண்டு நுட்பங்களும் ஒரு டொமைனுக்கு மட்டுமல்லாமல் பல்வேறு துறைகளில் பயன்படுத்தப்படுகின்றன சிக்கலான processing logic குறிக்க இது எவ்வாறு பயன்படுத்தப்படலாம் என்பதைப் பார்ப்போம் இவை மிகவும் எளிமையான கருத்துக்கள் decision trees ல் ஒவ்வொரு decisionம் treeன் விளிம்பால் குறிக்கப்படுகின்றன எனவே இங்கே junction சரிபார்க்க வேண்டிய சில முடிவைக் குறிக்கிறது சில நடவடிக்கைகள் எடுக்கப்படும் முடிவைப் பொறுத்து மேலும் இது treeன் ஒவ்வொரு nodeம் சில நிபந்தனைகளை சரிபார்த்து எந்த நிபந்தனையைப் பொறுத்து குறிப்பிட்ட branch எடுக்கப்பட்டது என்பதை குறிக்கிறது மேலும் இங்கே treeல் உள்ள leaf nodes எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை குறிக்கிறது எனவே இது பாதையில் சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்தால் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் decision treesன் ஒரு நன்மை என்னவென்றால் அது சம்பந்தப்பட்ட logic மற்றும் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் பற்றிய ஒரு கிராஃபிக் பார்வையை அளிக்கிறது சில logic நிலைமைகள் இருந்தால் அதன் மூலம் treeலிருந்து சில நிபந்தனைகள் தவறவிட்டால் எளிதாக கண்டறிய முடியும் நூலக உறுப்பினர் ஆட்டோமேஷன் softwareன் உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் இங்கே ஒரு பயனர் உறுப்பினரை உருவாக்கு என்பதைத் தேர்ந்தெடுத்தால் மூன்று விருப்பங்கள் உள்ளன புதிய உறுப்பினர் உறுப்பினர் புதுப்பித்தல் மற்றும் உறுப்பினர் ரத்து பிரச்சினையின் முதல் விளக்கத்தைப் பார்ப்போம் பின்னர் தீர்வைக் காண்போம் எனவே சிக்கல் என்னவென்றால் இங்கு உறுப்பினர் உருவாக்குதல் தேவை மற்றும் உறுப்பினர் உருவாக்குதல் விருப்பம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் மூன்று துணை விருப்பங்கள் காண்பிக்கப்படுகின்றன புதிய உறுப்பினரை உருவாக்குதல் உறுப்பினர் புதுப்பித்தல் மற்றும் உறுப்பினர்களை ரத்து செய்தல் புதிய உறுப்பினர் விருப்பம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது பெயர் முகவரி தொலைபேசி எண் போன்ற உறுப்பினர்களைப் பற்றிய சில விவரங்களைக் கேட்டு பின்னர் ஒரு பதிவை உருவாக்கி bill அச்சிடுகிறது எனவே மெனுவில் புதிய உறுப்பினரைத் தேர்ந்தெடுத்தால் உறுப்பினரின் விவரங்களைப் பெற்று பதிவை உருவாக்கி bill அச்சிடப்படும் எனவே விவரங்கள் கிடைத்ததும் உறுப்பினர் பதிவு உருவாக்கப்பட்டு உறுப்பினர் கட்டணத்திற்காக பில் அச்சிடப்படும் என்று கூறுகிறது புதுப்பித்தல் விருப்பம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் பெயர் காலாவதி தேதி புதுப்பிக்கப்பட்டு புதுப்பித்தலுக்கான பில் அச்சிடப்படும் இதேபோல் ரத்துசெய்யும் உறுப்பினர் விருப்பம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் பெயர் முகவரி போன்ற விவரங்கள் பெறப்பட்டு மீதமுள்ள தொகை ஒரு காசோலையில் அச்சிடப்பட்டு உறுப்பினர் நீக்கப்படும் வேறு ஏதேனும் விருப்பம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் printer பிழைசெய்தி உள்ளது எனவே இது மிகவும் எளிமையான வடிவம் சில சிக்கலான processing logicகு ஒவ்வொரு மட்டத்திலும் பல முடிவுகள் இருக்கக்கூடும் இது multilayer treeமாக மாறும் மற்றொரு மாற்று decision table இது சிக்கலான processing logic ன் மாற்று வழியைக் குறிக்கிறது இங்கே எந்த நிபந்தனை திருப்தி அடைகிறது என்பதை தீர்மானிக்க எந்த மாறிகள் சோதிக்கப்பட வேண்டும் என்பதை சோதித்தோம் பின்னர் நிபந்தனைகள் உண்மையாக இருந்தால் என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் மற்றும் முடிவெடுக்கும் வரிசையை சோதித்தோம் எனவே பெயர் சொல்வது போல் இது ஒரு table மற்றும் tableயின் முதல் சில வரிசைகள் உண்மையில் நிலைமைகளை வரையறுக்கின்றன இங்கே V1V2etc ஆகியவை மாறிகள் மாறிகளின் ஒவ்வொரு மதிப்புகள் ஒரு நிபந்தனையை வரையறுக்கின்றன tableயின் கீழ் பகுதி செயல்களை வரையறுக்கிறது எனவே செயல்கள் A1A2A3etc ஆக இருக்கலாம் எனவே இந்த நிபந்தனைகள் திருப்தி அடைந்தால் அதாவது மாறி சில குறிப்பிட்ட மதிப்புகளைக் கொண்டுள்ளது பின்னர் A1 நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் வேறு சில மதிப்புகளுக்கு நிபந்தனைகள் திருப்தி அளித்தால் A3 நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லலாம் இங்கே நீங்கள் கவனித்தால் tableயின் மேல் பகுதி நிலைமைகளைக் குறிக்கிறது மதிப்புகளைக் கொண்ட மாறிகள் அடிப்படையில் நிபந்தனை குறிப்பிடப்படுகிறது எனவே V1 V2 V3 etc இவை மாறிகள் மற்றும் அவை சில மதிப்புகளைக் கொண்டுள்ளன இவை பூலியன் மாறிகளாக இருக்கலாம் அவை ONOFF என்று சொல்லப்படலாம் இவை முழுஎண் மாறிகளாகவும் இருக்கலாம் மேலும் tableயின் கீழ் பகுதி செயல்களைக் குறிக்கிறது மாறிகள் சில மதிப்புகளைக் கொண்டிருந்தால் அதனுடன் தொடர்புடைய நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அட்டவணையின் இந்த நெடுவரிசை ஒவ்வொன்றும் ஒரு விதி என்று அழைக்கப்படுகிறது எனவே Decision Table என்பது decision treeல் உள்ள tree போலல்லாமல் அட்டவணை போன்றது பொதுவாக இவை tree ஐ விட மிகச் சிறிய பிரதிநிதித்துவமாகின்றன மிகவும் சிக்கலான processing logic க்கு tree பெரிதாக மாறுகிறது ஆனால் இங்கே இது ஒரு சிறிய வடிவம் ஆகும் அட்டவணையின் மேல் வரிசைகளில் அனைத்து மாறிகள் மற்றும் அவற்றின் மதிப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன பொதுவாக நிலைமைகள் மற்றும் மதிப்புகளின் சாத்தியமான அனைத்து சேர்க்கைகளும் குறிப்பிடப்பட வேண்டும் எனவே எடுத்துக்காட்டாக C1 மற்றும் C2 இரண்டு நிபந்தனை மாறிகள் என்று சொல்லலாம் பின்னர் C1 மற்றும் C2 ஆகியவற்றின் அனைத்து சேர்க்கைகளையும் சரிபார்க்க வேண்டும் C1 உண்மை மற்றும் C2 தவறானது என்று சொல்லலாம் இதேபோல் C1 தவறானது C2 உண்மை C1 உண்மை C2 உண்மை மற்றும் C1 தவறானது C2 தவறானது நிபந்தனையின் சாத்தியமான அனைத்து சேர்க்கைகளும் எழுதப்பட வேண்டும் இது விதியை உருவாக்குகிறது மற்றும் எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன என்பதையும் எழுத வேண்டும் C1 உண்மை மற்றும் C2 தவறானது எனில் A1 நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவே அந்த செயல்கள் அனைத்தும் கீழே குறிப்பிடப்பட்டுள்ளன மேலும் இந்த நிபந்தனை மற்றும் அந்தந்த நடவடிக்கை ஒவ்வொன்றும் ஒரு விதியாக மாறும் பூலியன் நிலைமைகளை நாம் இங்கு விவாதித்தோம் ஆனால் ஒரு முழுஎண் மாறி இருந்தால் மாறிகளின் சாத்தியமான அனைத்து சேர்க்கைகளையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் ஒரு decision treeல் இதை காண்பிக்க முயற்சி செய்யலாம் decision treeல் உள்ள சிரமங்களில் ஒன்று என்னவென்றால் சாத்தியமான அனைத்து நிலைமைகளும் கவனிக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பதைச் சோதிப்பது கடினம் மேலும் treeகளும் மிகவும் compact ஆனவை அல்ல சற்று பெரிய decision table யின் வடிவத்தில் நாம் எதைக் குறித்தாலும் ஒரு decision tree மேலும் இரண்டு பக்கங்களை நிரப்பக்கூடும் மேலும் கொடுக்கப்பட்ட tableக்கு ஒவ்வொரு விதிக்கும் சோதனை நிகழ்வுகளை வடிவமைப்பது மிகவும் எளிதானது ஒவ்வொரு விதியையும் இங்கே ஒரு சோதனை வழக்காக எழுதுகிறோம் Tableயின் ஒவ்வொரு நெடுவரிசையும் ஒரு விதியாக அழைக்கப்படுகிறது மேலும் ஒவ்வொரு விதியும் சில நிபந்தனைகள் உண்மை அல்லது தவறானவை என்றால் அதனுடன் தொடர்புடைய செயலைச் செயல்படுத்துகின்றன decision tree எடுத்துக்காட்டில் நாம் பார்த்த அதே நூலக அமைப்பு சிக்கலை decision table பயன்படுத்தி நாம் தீர்ப்போம் எனவே இங்கே நிபந்தனைகள் சரியான தேர்வு ஆனது புதிய உறுப்பினர் புதுப்பித்தல் அல்லது ரத்துசெய்தல் அது சரியான தேர்வு அல்ல என்றால் அது முக்கியமற்றது மற்ற மூன்று நிபந்தனைகளுக்கும் அக்கறை இல்லை மேலும் எடுக்க வேண்டிய நடவடிக்கை பிழை செய்தியை அச்சிடுவது அல்லது பிழை செய்தியைக் காண்பிப்பது அது சரியான தேர்வு மற்றும் அது ஒரு புதிய உறுப்பினர் என்றால் அது உறுப்பினர்களின் பெயரைக் கேட்டு அச்சிட்டு வாடிக்கையாளர் பதிவை உருவாக்கி பின்னர் bill உருவாக்க வேண்டும் இதேபோல் இது சரியான தேர்வு மற்றும் புதுப்பித்தல் என்று சொன்னால் நாம் காலாவதி தேதியை புதுப்பிக்க வேண்டும் பின்னர் செய்தியைக் காண்பிக்க வேண்டும் இதேபோல் இது ரத்துசெய்யப்பட்டால் பதிவை நீக்கவும் மற்றும் காசோலை அச்சிடவும் வேண்டும் decision table decision tree இரண்டும் சிக்கலான processing logicன் மிக எளிய பிரதிநிதித்துவம் ஆகும் இதன் நன்மை ஆனது விவரக்குறிப்பின் போது தவறவிட்ட எதையும் இங்கே எளிதாக சரிபார்க்க முடியும் என்பதே decision table அல்லது decision tree புரிந்துகொள்வது எளிதானது மேலும் இது டெவலப்பர்களுக்கும் சோதனையாளர்களுக்கும் உதவுகிறது இப்போது நாம் நேரம் கடந்துவிட்டோம் நாம் இங்கே நிறுத்தி அடுத்த பாடத்தில் தொடருவோம்